காலை வணக்கம் சுருக்கத்தின் கீழ் கொத்து அசெம்பிளியின் நடத்தையை நாம் தொடர்ந்து ஆராய்வோம் கொத்துகளின் சுருக்க வலிமை நடத்தை மற்றும் கொத்துகளின் சுருக்க வலிமையில் வெவ்வேறு காரணிகளால் ஆற்றப்படும் பங்கு பற்றிய புரிதலைப் பெறுவோம் பின்னர் கொத்துகளின் சிதைவு பண்புகளை ஆராயுங்கள் எனவே கடந்த விரிவுரையில் இருந்து தொடர்ச்சியாக அலகு மற்றும் காரை சுண்ணாம்புக் கலவை இடையே உள்ள இந்த இணை நடவடிக்கையை பற்றிய ஒரு ஆழமான புரிதலை பெற கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல சோதனைகளை பார்த்தால் அது பல தகவல்களை கொண்டுள்ளது எனவே செங்கல் அலகுக்கும் படுக்கையில் இணைக்கப் பயன்படுத்தப்படும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு கவனிக்கத்தக்கது நீங்கள் அடுக்கப்பட்ட செங்கற்களை கருத்தில் கொண்டால் அது உலர் ஸ்டேக் கட்டுமானம் என அனுமானித்தால் அங்கே காரை சுண்ணாம்புக் கலவை இல்லை இந்த நிலையில் காரை சுண்ணாம்புக் கலவை போல செயல்படும் தொடர்பு மேற்பரப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே உங்களிடம் தளர்வாக அடுக்கப்பட்ட செங்கற்களின் தொகுப்பு இருந்தால் ஆனால் பெட்டிங் பிளேன்கள் மிகச் சரியாக உள்ளதாக கருதுங்கள் பெட்டிங் பிளேன்கள் சரியானவை இது அலகுகளுக்கு இடையே ஒரு சரியான முறையில் தொடர்பு நிறுவப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது ஸ்டாக்கில் நீங்கள் அடையும் அமுக்க வலிமை நீங்கள் அடைவதை விட இரண்டு மடங்கு அதிகமாகவோ அல்லது அதிகமாகவோ இருப்பது மோர்டார் மூட்டு இருக்கும் போது கண்டறியப்பட்டது எனவே உண்மையில் மோட்டார் கொத்துகளின் சுருக்க வலிமையைக் குறைக்க பங்களிக்கிறது அதாவது நீங்கள் மெல்லிய மற்றும் மெல்லிய மூட்டுகளுக்கு செல்ல முடிந்தால் ஒரு மோர்டார் மூட்டு கிட்டத்தட்ட மறைந்துவிடும் நீங்கள் அலகின் அமுக்க வலிமையை அணுகுவீர்கள் நீங்கள் அலகு அமுக்க வலிமையை அணுக வேண்டும் சரி அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே இந்த கூட்டு நடவடிக்கையில் ஒரு பங்கு உள்ளது ஆனால் கூட்டுப் பொருள் குறைந்த வலிமையைக் கொண்டிருப்பதால் அதன் விளைவாக சுருக்கத்தில் கொத்து அசெம்பிளியின் ஒட்டுமொத்த வலிமையைக் குறைக்கிறீர்கள் 1970 களில் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு சில சோதனைகள் யூனிட்டை விட மோர்டாரை பலவீனமாக வைத்திருப்பதன் பின்னணியில் உள்ள காரணத்தை நன்கு புரிந்துகொண்டு பின்னர் இணை நடவடிக்கைக்கு பங்களித்தது எனவே இரண்டு சோதனைகள் நடத்தப்பட்டன அவற்றில் ஒன்று மோர்டாருக்குப் பதிலாக செங்கற்களின் அடுக்கில் ரப்பர் இருந்தது சரி இப்போது ரப்பர் 0 5க்கு அருகில் பாய்சன் விகிதத்தைக் Poisson's ratio கொண்டுள்ளது மேலும் அது சுருக்க முடியாத பொருளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது சரி இப்போது உங்களிடம் சுருக்கம் முடியாத பொருள் இருந்தால் ஆனால் செங்கற்களின் அடுக்கில் சிதைக்கக்கூடியது மிகவும் சிதைக்கக்கூடியது ஏனெனில் ரப்பரின் சிதைவின் காரணமாக செங்கல் அலகில் இழுவிசை அழுத்தங்கள் உருவாக்கப்பட்டதால் செங்கற்களின் நோக்கம் தோல்வியடைந்தன ரப்பர் சுருக்க முடியாதது ஆனால் அலகை விட சிதைக்கக்கூடியது இடைமுகத்தில் உருவாகும் இழுவிசை தகைவுகளின் காரணமாக செங்கல் இழுவிசையில் தோல்வியடைய வழிவகுத்தது இந்த எஃகுக்கான 0 3 வரிசையின் குறைந்த பாய்சனின் விகிதத்தைக் கொண்ட ஒரு பொருளுடன் இது மாற்றப்படும்போது மோர்டாரின் பாய்சான் விகிதமானது 0 25 வரிசையை மீறும் இது மோர்டரில் ஒரு கட்டுப்படுத்தும் விளைவை உருவாக்கியது ஏனெனில் இது ரப்பரில் முந்தைய வழக்கை விட இப்போது சுருக்கக்கூடியது இது மிகவும் சுருக்க முடியாத பொருள் என்ற ஒரு உதாரணத்தைப் பார்த்தோம் அதேசமயம் நீங்கள் எஃகை பார்க்கிறீர்கள் இது ஒப்பீட்டளவில் அதிகமாக சுருக்கப்படலாம் இது பக்கவாட்டு அடைப்பை ஏற்படுத்துகிறது மோர்டார் மற்றும் முக்கோண சுருக்கத்தின் கீழ் உடையக்கூடிய ஒரு பொருளில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இந்த வகையான பரிசோதனையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பதால் மோர்டார் உண்மையில் நசுக்குவதில் தோல்வியடையும் செங்கல் இப்போது கட்டுப்படுத்தும் விளைவை உருவாக்க முடிந்தால் பக்கவாட்டு சிதைவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன நீங்கள் தகைவின் முக்கோண நிலை மற்றும் சுருக்கத்தில் ஒரு பொருளில் எதிர்பார்க்கும் பொதுவான தோல்வியைப் பெறுவீர்கள் நசுக்குவதன் மூலம் உடையக்கூடிய மற்றும் சுருக்க தோல்வியில் ஒரு பொருள் காணப்படுகிறது இந்த முழு செயல்முறையையும் காட்சிப்படுத்துவதற்கு நீங்கள் செங்கற்களின் அடுக்கை சுருக்கத்தில் ஏற்றும்போது அதன் நடத்தை பக்கவாட்டு சுருக்கம் மற்றும் இழுவிசை மற்றும் அச்சு சுருக்கத்தின் கீழ் உள்ள போக்கு ஆகியவற்றைப் பார்ப்பது அறிவுறுத்தலாக இருக்கும் எனவே சுருக்கத்தில் ஏற்றப்பட்ட செறிவூட்டப்பட்ட முப்பட்டகம் ப்ரிஸம் இப்போது இது உண்மையில் தனிப்பட்டவைகளின் பலம் குறிப்பாக அலகு மற்றும் அமுக்கம் மற்றும் இழுவிசை ஆகியவற்றில் உள்ள மோர்டார் ஆகியவற்றால் ஆற்றப்படும் பாத்திரங்களைப் புரிந்துகொள்வதன் மூலம் கொத்து அசெம்பிளியின் சுருக்க வலிமையை அடையும் சூத்திரங்களின் தொகுப்பின் அடிப்படையை உருவாக்கும் எனவே y அச்சில் அச்சு சுருக்கம் மற்றும் x அச்சில் பக்கவாட்டு விளைவுகளைக் கொண்ட வரைபடத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள கொத்து அலகு தகைவுகள் மற்றும் மோர்டரில் உள்ள தகைவுகளின் போக்கு ஆகியவற்றை நான் பார்க்க வேண்டும் ஒருபுறம் இறுக்கம் மற்றும் மறுபுறம் பக்கவாட்டு சுருக்கம் இரண்டு புள்ளிகள் A மற்றும் B A மற்றும் B ஆகிய இரண்டு புள்ளிகள் செங்கலின் ஒருமுக இழுவிசை வலிமையையும் ஒற்றை அலகு செங்கலின் அச்சு அழுத்த வலிமையையும் குறிக்கும் எனவே A என்பது உண்மையில் அலகின் ஒருமுக இழுவிசை வலிமையை சித்தரிக்கிறது B என்பது y அச்சில் அச்சு சுருக்கத்தில் அமர்ந்திருக்கிறது மற்றும் அலகின் ஒருமுக அழுத்த வலிமையை சித்தரிக்கிறது இவை கூறு பண்புகள் அலகு பண்புகள் ஆகும் யூனிட்டின் நடத்தை மிகவும் உடையக்கூடியது எனவே இறுக்கம் அமுக்க நடத்தையின் நேர்கோட்டுடன் ஒரு இலட்சியமயமாக்கல் ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனவே அந்த பச்சை புள்ளியிடப்பட்ட கோடு உண்மையில் இறுக்கம் அமுக்க தோல்வி மேற்பரப்பு அல்லது செங்கல் அலகின் உறை உள்ளது சரி மற்றும் பக்கவாட்டில் இழுவிசை வலிமையானது அலகின் சுருக்க வலிமையில் சுமார் 10 முதல் 20 சதவீதம் வரை இருப்பதை நீங்கள் காணலாம் மற்றும் இது நீங்கள் செல்லக்கூடிய ஒரு பொதுவான மதிப்பாகும் சுருக்கத்தில் மீண்டும் புள்ளி C உண்மையில் மோர்டார் அமுக்க வலிமை ஆகும் மோர்டார் பொருளின் சுருக்க வலிமை சரி ஆக A என்பது அலகின் இழுவிசை வலிமை B என்பது அலகின் ஒருமுக அழுத்த வலிமை C என்பது மோர்டாரின் ஒற்றை அமுக்க வலிமை இப்போது நாம் முன்பு விவாதித்ததைப் போல மோர்டார் ட்ரையாக்ஸியல் சுருக்க நிலையில் உள்ளது எனவே அச்சு சுருக்கத்திற்கும் பக்கவாட்டு சுருக்கத்திற்கும் இடையில் நீங்கள் இங்கே பார்க்கும் இந்த உறை ட்ரையாக்ஸியல் சுருக்கத்தில் உள்ள மோர்டாரின் தோல்வி உறையை வரையறுக்கும் வரியாகும் இப்போது நீங்கள் செங்கற்களின் குவியலைப் பெற்றுள்ளீர்கள் அவை சுருக்கத்தில் ஒருமுக செறிவு ஏற்றுதலுக்கு உட்பட்டுள்ளன மற்றும் நீங்கள் முப்பட்டகத்தில் ஓரலகில் உருவான தகைவுகளை நாம் ஆய்வு செய்கிறோம் சரி இவை இப்போது நாம் பார்க்கும் தனிப்பட்ட தோல்வி மேற்பரப்புகள் அல்ல ஆனால் ப்ரிஸத்தில் உள்ள ஓரலகு அழுத்த பாதை அச்சு சுருக்கம் அதிகரிக்கும் போது மோர்டார் உடனான பிணைப்பின் காரணமாக இணை செயல்பாட்டின் காரணமாக மோர்டாரை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் அலகு அச்சு இறுக்கத்தை உணர்கிறது என்பதை நாம் அறிவோம் எனவே சுருக்க ஏற்றுதல் அதிகரிக்கும் போது உங்களிடம் மோர்டார் உள்ளது அழுத்தத்தின் அதிகரிப்பை உணரும் அலகு O D உடன் சேர்ந்து இந்த கோட்டுடன் சென்று இறுதியாக தோல்வி மேற்பரப்பை அடைகிறது சரி நாம் ஒரு கணத்தில் அந்த நிலைக்கு வருவோம் எனவே O D கோடு உண்மையில் ப்ரிஸத்தில் உள்ள அலகின் அழுத்தப் பாதையாகும் இது சுருக்க இறுக்கத்தில் அலகின் தோல்வி உறையான A B வரியை வந்து வெட்டுகிறது இப்போது நீங்கள் ப்ரிஸத்தில் உள்ள மோர்டாரின் அழுத்தப் பாதையை ஆய்வு செய்தால் ப்ரிஸத்தில் உள்ள மோர்டாரின் அழுத்தப் பாதையை அது ஒரே மாதிரியான சுருக்கத்தில் உள்ள ஒரு பொருளாக இனி பதிலளிக்காது இது உண்மையில் முக்கோண சுருக்கத்தில் உள்ளது இருப்பினும் மோர்டார் மிகவும் சிதைக்கக்கூடிய ஒரு பொருளாகும் அது இப்போது நேரியல் அல்லாத முறையில் நடந்து கொள்கிறது செங்கல்லின் நடத்தை கிட்டத்தட்ட நேரியல் நடத்தைக்கு ஏற்றதாக இருக்கும் எனவே ஏற்றுதல் முன்னேறும் போது மோர்டார் இந்த சிவப்புக் கோட்டைப் பின்தொடர்கிறது இது மோர்டார் மற்றும் முப்பட்டகம் O F இலும் மோர்டாரின் அழுத்த பாதையை நீங்கள் பார்க்கிறீர்கள் மோர்டாரில் உள்ள அழுத்த அளவுகள் C ஐ விட அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது மோர்டாரின் ஒற்றை அமுக்கி வலிமையான C ஆகும் அதை தாண்டி செல்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஓரலகு அழுத்த நிலைகள் சுருக்க இறுக்கத்தில் தோல்வி மேற்பரப்பை அடைகின்றன மேற்பரப்பு A B யூனிட்டில் விரிசல் உருவாகிறது மற்றும் யூனிட்டிலேயே தோல்வியின் துவக்கம் உங்களுக்கு உள்ளது அலகு விரிசல் அடையத் துவங்குகிறது மற்றும் இறுக்கத்தில் தோல்வியடைகிறது எனவே நீங்கள் AB மேற்பரப்பில் புள்ளி D ஐத் தாக்கும் அலகுகளைப் பெறுவீர்கள் ஆனால் அலகு இறுக்கத்தில் தோல்வியடையும் தருணத்தில் அது மோர்டாரைக் கட்டுப்படுத்தும் திறன் மற்றும் மோர்டாரில் முக்கோண சுருக்க நிலையை ஏற்படுத்தும் திறன் ஆகியவற்றை இழக்கிறது அப்போதுதான் ஒரு ஒரே நேரத்தில் செயலிழந்தால் அலகு கிட்டத்தட்ட அதே நேரத்தில் தோல்வியடைந்தது மோர்டாரின் ஒற்றை ஆக்சியல் சுருக்க வலிமையை விட இப்போது அழுத்தத்தின் அளவை மோர்ட்டார் இனி எதிர்க்க முடியாது ஆனால் அது திடீரென தோல்வியடைகிறது ஏனெனில் வரையறுக்கப்பட்ட விளைவு இழக்கப்படுகிறது எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் ஏற்படுகின்றன அதாவது செங்கலில் பிளவு தோல்வி மற்றும் வரையறுக்கப்பட்ட இழப்பு மற்றும் மோர்ட்டார் தன்னை நசுக்கும் தோல்வி ஆகும் எனவே ஒரு ப்ரிஸத்தில் உள்ள மோர்டார் மற்றும் யூனிட் இடையே தோல்வி பொறிமுறையானது இவ்வாறு பரவுகிறது இது யூனியாக்சியல் சுருக்கத்திற்கு உட்பட்டது மோர்டருடன் ஒப்பிடுகையில் ஒரு பொருள் மிகவும் உடையக்கூடியதாக இருப்பதால் அலகு மற்றும் கிட்டத்தட்ட நேரியல் கோடு O D ஐ வரையறுக்கப் பயன்படும் நேரியல் உறை ஆகியவற்றை நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் அதேசமயம் கலவை மற்றும் உறுப்பு குறிப்பாக செங்கல் மற்றும் ப்ரிஸத்தில் உள்ள செங்கலின் நடத்தை ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் மோர்டாரின் அழுத்தப் பாதையானது O F என்பது நேரியல் அல்ல எனவே இது ஒன்று அல்லது இரண்டு சூத்திரங்களின் அடிப்படையை உருவாக்கும் இது கூறுகளின் பலத்தை அறிந்து கொத்துகளின் சுருக்க வலிமையை வரையறுக்கும் வகையில் நாம் பார்ப்போம் எனவே செங்குத்து ஒருமுக சுருக்கம் மற்றும் கிடைமட்ட இருஅச்சு இறுக்கம் ஆகியவற்றின் கலவையானது சுருக்க பைஆக்சியல் டென்ஷன் உறையை அடையும் போது OD ஆனது தோல்வியுற்ற உறை AB இன் D இல் AB என்ற வரியை அடையும் போது உங்களுக்கு அலகுகளில் விரிசல் ஏற்படும் மற்றும் புள்ளி F ஐ அடையும்போது ஒரே நேரத்தில் மோர்டார் நசுக்குதல் உள்ளது இப்போது அது அதே அளவிலான அச்சு சுருக்கத்தில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் இது இப்போது நேரியல் அல்லாத O F மேற்பரப்பில் உள்ள வரையறுக்கப்பட்டதை இழப்பதன் காரணமாகும் எனவே D மற்றும் F ஒரே நேரத்தில் நடக்கும் நிகழ்வுகளா என்பதை மீண்டும் கையாள்வது உங்கள் கேள்வி நாம் ஒரு நொடி நேரத்தில் பார்க்கிறோம் அவை ஒரே அச்சு சுருக்க மட்டத்தில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதாவது ப்ரிஸம் அச்சு சுருக்க நிலையை அடைந்தது அந்த நேரத்தில் அலகில் உள்ள அழுத்தம் ஒரு நிலையை அடைந்தது தோல்வி உறை A B ஐத் தாக்கும் அளவுக்கு இருமுனை இறுக்கம் போதுமானது எனவே அந்த நேரத்தில் அலகில் விரிசல் ஏற்படுகிறது ஆனால் அலகில் விரிசல் ஏற்படும் தருணத்தில் அது மோர்டாருக்கு வழங்கிய வரையறையின் ஆடம்பரத்தைக் கொண்டிருக்கவில்லை எனவே அந்த நேரத்தில் நீங்கள் கொத்து சுருக்க சோதனை ப்ரிஸம் சோதனை பார்க்க வேண்டும் என்றால் அலகில் இறுதி இறுக்கத்தில் விரிசல் உருவாக்கம் இடையே உண்மையில் வேறுபடுத்த முடியாது அந்த நேரத்தில் மோர்டாரைத் தொட முயன்றால் மோர்டார் பொடியாகிறது அதனால் அந்த நிலையிலேயே மோர்டார் வைத்து நசுக்கப்பட்டுள்ளது எனவே இது ஏறக்குறைய நாம் ஆராயும் ஒரு காரணம் மற்றும் விளைவு போன்றது ஆனால் இவை அடுத்தடுத்து மிக நெருக்கமாக இருக்கும் நிகழ்வுகள் மற்றும் இதை நாம் ஆய்வு செய்வதற்கான காரணம் இந்த கருத்தைப் பயன்படுத்தும் கொத்துகளின் சுருக்க வலிமையை அடைவதற்கான மூடிய வடிவ தீர்வு ஆகும் மோர்டார் மற்றும் அலகு ஆகியவற்றில் ஒரே நேரத்தில் தோல்வி ஏற்படுவது உண்மையான நிகழ்வுகளாக மிகவும் சாத்தியமானது

சோதனை முறையின் அடிப்படையில் ஒரு நிலையான பட்டக சோதனை நடத்தப்படுகிறது இப்போது நாம் உண்மையில் ஒரு கட்டுப்பாடற்ற ஒடுக்கும் வலிமை சோதனையைப் பார்க்கிறோம் அலகு ஆனது மோர்டாருடன் கூடிய அடுக்கப்பட்ட செங்கற்கள் ஆனது ஒருமைய ஏற்றுதல் க்கு உட்பட்டது எனவே இது ஒரு கட்டுப்பாடற்ற ஒடுக்குமுறை வலிமை ஆகும் நீங்கள் திட அலகுகள் களிமண் செங்கல் திட அலகுகள் ஆகியவற்றைப் பயன்படுத்தும்போது உயரம் மற்றும் தடிமன் விகிதம் 5 ஆக இருக்கும்படி பரிந்துரைக்கப்படுகிறது மற்றும் செங்கற்களின் அடுக்கானது இங்கே இந்த குறைந்த தடிமன் பக்கவாட்டு பரிமாணத்தை குறிக்கிறது எனவே நீங்கள் ஒரு செங்கற்களை எடுத்துக் கொண்டால் அடுக்கின் நீளம் குறைந்தது 190 மில்லிமீட்டராக இருக்கும் மற்ற பரிமாணம் 100 மிமீ ஆகும் எனவே குறைந்தபட்ச பக்கவாட்டு பரிமாணத்தை விட சுமார் 5 மடங்கு உயரம் கொத்து கட்டமைக்கப்படாத சுருக்க வலிமைக்கு தேவைப்படுகிறது எனவே வழக்கமான அடுக்குகள் இங்கே காணப்படுகின்றன பல காரணங்களுக்காக நீங்கள் உயரம் மற்றும் தடிமன் விகிதமான 5 உடன் செல்ல முடியாமல் போகலாம் பல விஷயங்கள் ஒட்டுமொத்த வடிவியலைக் கட்டுப்படுத்தலாம் இது உங்களுக்கு ஹெட்ரூமை வழங்கும் சோதனை அமைப்பு இல்லாமல் இருக்கலாம் இந்த 5 அடுக்கு செங்கற்கள் அல்லது தேவையான உயரம் மற்றும் தடிமன் விகிதத்தை உங்கள் கணினியில் பொருத்த அனுமதிக்கிறது வழக்கமான மட்டு பரிமாணத்திலிருந்து வேறுபட்ட பரிமாணத்தில் அலகுகள் இருக்கலாம் எனவே நீங்கள் சில விலகல்களைக் கொண்டிருக்கலாம் மற்றும் நீங்கள் ht விகிதங்கள் குறைவாகவோ அல்லது ht விகிதங்கள் அதிகமாகவோ பயன்படுத்தினால் நீங்கள் பொதுவாக என்ன விளைவைப் பெறுவீர்கள் என்பதை ஆராய்வது சுவாரஸ்யமானது எனவே பெரும்பாலான குறியீடுகள் உண்மையில் அனைத்து குறியீடுகளும் நீங்கள் கொத்துக்காக அடையக்கூடிய சுருக்க வலிமையை உங்களுக்கு வழங்கும் எனவே கொடுக்கப்பட்ட வகைப்பாடு மற்றும் மோர்டார் விகிதத்திற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வலிமையைப் பெறலாம் எனவே நீங்கள் மோர்டார் பலம் அல்லது மோர்டார் வகைப்பாடு மற்றும் அலகு பலங்களின் அட்டவணையைப் பார்த்தால் நீங்கள் கொத்துக்காக எதிர்பார்க்கும் சுருக்க வலிமை என்னவென்று உங்களுக்குத் தெரியும் எனவே இது குறைந்தபட்ச பக்கவாட்டு பரிமாணத்திற்கான வழக்கமான உயரம் மற்ற பரிமாணத்திற்கு ஆனது அல்ல ஒரு யூனிட் நீளமும் ஒரு யூனிட் தடிமனும் ஒரு யூனிட் நீளமும் ஒரு யூனிட் தடிமனும் அடுக்கி வைக்க நீங்கள் சுமார் 1 5 மடங்கு ht விகிதத்தில் இருந்து 1 5 முதல் 5 வரை செல்லலாம் ஏனெனில் நீங்கள் விலகினால் உங்களிடம் திருத்தக் காரணிகள் இருக்கும் உங்களுக்கு நடைமுறை பயன்பாடுகளுக்கு வரம்பு கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இப்போது சோதனையை நடத்தும்போது அது இனி கூறு நடத்தை அல்ல தொகுதி நடத்தை இது ஒரு அசெம்பிளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் சிதைவுகளை உருக்குலைவு அளவிட வேண்டும் என்றால் நீங்கள் ஒட்டுமொத்த சிதைவுகளை அளவிடுகிறீர்களா அல்லது தொகுதிப் பொருளில் சிதைவுகளை அளவிடுகிறீர்களா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ளபடி உலகளாவிய சோதனை இயந்திரத்தில் செங்கற்களை அடுக்கி வைக்கும் போது சிதைவுகளை அளவிடுவதற்கு LVDTகள் அல்லது லீனியர் வேரியபிள் டிஃபெரன்ஷியல் டிரான்ஸ்யூசர்கள் பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் அலகு சிதைவுகளை அளவிடுகிறீர்களா அல்லது கொத்து அசெம்பிளியின் மூட்டுகளில் சிதைவுகளை அளவிடுகிறீர்களா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அதனால்தான் நாம் பொதுவாக திரிபு மானிகளின் கலவையைப் பயன்படுத்துகிறோம் ஸ்ட்ரெய்ன் கேஜ்கள் நமக்கு திரிபுகளைத் தரும் அதிலிருந்து நீங்கள் யூனிட்டில் உள்ள சிதைவுகளைக் கணக்கிடலாம் ஆனால் நீங்கள் அவற்றை மூட்டுகளின் குறுக்கே விரும்பினால் நாம் பொதுவாக LVDTகளைப் பயன்படுத்துகிறோம் மற்றும் கொத்துகளில் உள்ள சிதைவுகளை அளவிடுகிறோம் நாம் 4 பரப்புகளிலும் அளவிடும் சாதனங்களை வைத்திருக்கிறோம் ஏனெனில் நீங்கள் ஒற்றை ஆக்சியல் செறிவு சுருக்கத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கொத்து அலகுகளின் சீரற்ற தன்மை காரணமாக நீங்கள் தடிமனாக இருக்கும் மோர்டார் மூட்டுகளைக் கொண்டிருக்கலாம் ஒரு சமதளம் மற்றொன்றுடன் ஒப்பிடும்போது அடிப்படையில் வடிவியலை மாற்றுகிறது மேலும் கலவையில் உள்ள வேறுபாடு காரணமாக நீங்கள் ஒருமுக செறிவு சுருக்கத்திற்கு பதிலாக நெகிழ்வு சுருக்கத்தைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் சீரான சுருக்கத்தை விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் அதைப் பெறாமல் போகலாம் ஏனெனில் மோர்டார் தடிமனில் விலகல்கள் இருந்தால் அது ஒரு வகையான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் எனவே நீங்கள் செறிவான சுருக்கத்தைப் பெறுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் 4 LVDTகளை குறைந்தது 4 LVDTகளை 4 பக்கங்களிலும் வைப்பீர்கள் மற்றும் சிதைவுகள் ஒப்பிடக்கூடிய சிதைவுகள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் கேப்பிங்கின் மூடுதல் விளைவைக் கண்டோம் இங்கே கூட மென்மையான கேப்பிங் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அடிப்படையில் கேப்பிங் என்பது சுமை பரிமாற்றம் சீரானதாக இருப்பதை உறுதி செய்வதாகும் நீங்கள் வார்க்கப்பட்ட செங்கற்களைப் பயன்படுத்தினால் மேலே உள்ள செங்கலில் ஒரு ஃப்ராக் இருக்கும் ஃப்ராக் ல் மோர்ட்டார் அல்லது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நிரப்பப்பட்டிருக்கும் பின்னர் நீங்கள் ஒரு ஒட்டு பலகையைப் பயன்படுத்துகிறீர்கள் அது சீரான சுமை பரிமாற்றத்திற்கு கேப்பிங்காக செயல்படுகிறது நீங்கள் வெற்றுத் தொகுதிகளைப் பயன்படுத்தினால் பின்னர் அடிப்படையில் ஏற்றுதல் ஆனது முகத்தின் ஷெல்லில் உள்ளது ஏற்றுதல் முகம் ஷெல்லில் மட்டுமே உள்ளது நீங்கள் ஹாலோ பிளாக்ஸை எந்தப் பொருளாலும் நிரப்பப் போவதில்லை நீங்கள் ஹாலோ பிளாக்கின் சுருக்க வலிமையை சோதிக்கிறீர்கள் அதனால் ஃபேஸ் ஷெல் ஏற்றம் நடக்கிறது எனவே முக்கியமானது என்னவென்றால் செங்கலில் உள்ள திரிபு அல்லது சிதைவு என்ன என்பதற்கான அளவீடுகள் உங்களிடம் உள்ளன எனவே நீங்கள் செங்கல் யூனிட்டிலேயே ஸ்ட்ரெய்ன் கேஜ்கள் பொருத்தப்பட்டிருப்பீர்கள் ஆனால் கொத்து சிதைவை நீங்கள் விரும்பினால் குறைந்தபட்சம் ஒரு மோர்டார் கூட்டு முழுவதும் அளவீடு செய்ய வேண்டும் அதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இங்கே LVDT இது ஒரு லீனியர் வேரியபிள் டிஃபெரன்ஷியல் டிரான்ஸ்யூசர்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இது இங்கே இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரை இரண்டு மோர்டார் மூட்டுகள் 1 மற்றும் 2 இன் குறுக்கே இயங்குகிறது எனவே யூனிட் மோர்டார் கூட்டு யூனிட் மோர்டார் கூட்டு யூனிட் மற்றும் அதனால் நீங்கள் கொத்தில் ஒரு கேஜ் நீளம் மீது கைப்பற்றப்பட்ட உருமாற்றத்தை பெற்றுள்ளீர்கள் இதையே நீங்கள் கொத்து வேலையின் தகைவு திரிபு நடத்தையை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்துவீர்கள் மற்ற இரண்டு பக்கங்களிலும் நீங்கள் LVDTகளை எவ்வாறு வைத்திருக்கிறீர்கள் என்பதை மற்ற படத்தில் பார்க்கலாம் இது முதன்மையாக நீங்கள் சோதனையை நடத்துவதால் சோதனையில் நெகிழ்வு சுருக்கம் திரிபு சாய்வு ஏற்படவில்லையா என்பதைச் சரிபார்ப்பதற்காக ஆகும் சோதனையை அளவிடும் கருவிகள் திரிபு அளவிகள் மற்றும் LVDTகள் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் நீங்கள் கொத்துகளின் சுருக்க வலிமையை நிகர பகுதிக்கு தோல்வி பளுவாகக் கணக்கிடுவீர்கள் மேலும் சுருக்க வலிமை மற்றும் அழுத்த தகைவு ஆகியவை Anet ஐ அடிப்படையாகக் கொண்டு மதிப்பிடப்படுகிறது மேலும் இங்கு எவ்வளவு வெற்றிடத்தின் பரப்பளவு உள்ளது அது கொத்து பலத்தின் வலிமைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் முன்பே விவாதித்தோம் மூட்டு தடிமன் அல்லது அடுக்கில் உள்ள செங்கற்கள் அல்லது அலகுகளின் எண்ணிக்கைக்கான ht சரிசெய்தலின் பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகளைக் கொண்ட சோதனையை உங்களால் மேற்கொள்ள முடியாவிட்டால் குறியீடுகளில் உங்களுக்கு பொதுவாகக் கொடுக்கப்பட்ட காரணிகளால் மேற்கொள்ளலாம் எனவே நாம் பார்க்கிறோம் குறியீடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளைப் பார்க்கிறோம் ஆனால் ht விகிதத்தை அடிப்படையாகக் கொண்ட காரணிகள் உள்ளன ப்ரிஸத்தில் உள்ள வழக்கமான தோல்வி முறைகள் அலகு பிளவுபடுவதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் பல செங்குத்து அல்லது துணை செங்குத்து விரிசல்களை உருவாகுவதைக் காணலாம் மற்றும் சோதனைக்குப் பிறகு மோர்டார் நசுக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே பக்கவாட்டு வீக்கம் மற்றும் மோர்டார் நசுக்குதல் உடன் சேர்ந்து செங்கல் பிளவுகள் இருக்கும் ஆனால் நீங்கள் ப்ரிஸத்திற்காக ஏற்றுக்கொள்ளும் ht விகிதங்களின் மிகக் குறைந்த மதிப்புகள் இருந்தால் பிரச்சனை என்னவென்றால் உங்கள் தட்டுகளில் இருந்து மேல் மற்றும் கீழ் உள்ள ஏற்றுதல் தகடுகள் வருவதால் நீங்கள் அடைப்பு விளைவைக் கொண்டிருப்பீர்கள் மேலும் யூனிட்டில் நடக்கும் சீரான சுருக்க வரம்பை நீங்கள் பெற மாட்டீர்கள் மேலும் இந்த செங்குத்து விரிசல் மற்றும் பக்கவாட்டு வீக்கத்தை நீங்கள் பெற மாட்டீர்கள் அடைப்பு விளைவு காரணமாக x கிராக் கூம்பு வடிவ தோல்வியின் உருவாக்கத்தை நீங்கள் காண்பீர்கள் மோர்டார் கனசதுரத்திலோ அல்லது செங்கல் அலகிலோ அல்லது கான்கிரீட் கனசதுரத்திலோ நாம் முன்பு பேசிய தோல்வியானது மணிநேர கண்ணாடியின் தோல்வியானது உங்களிடம் h க்கு t மதிப்புகள் சிறியதாக இருந்தால் என்ன நடக்கும் இப்போது நீங்கள் பரிந்துரைக்கப்பட்டதை விட அதிகமான ht விகிதங்களைப் பயன்படுத்தினால் நீங்கள் ப்ரிஸத்தில் தோல்வியை எதிர்பார்க்கலாம் அதனால்தான் 5 இன் ht விகிதம் பரிந்துரைக்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் அதைத் தாண்டினால் தோல்வி பொறிமுறையானது இரண்டாவது வரிசை விளைவுகளைக் கொண்டிருக்கும் மற்றும் கொத்துகளின் சுருக்க வலிமையைப் பிரதிநிதித்துவப்படுத்தும் சுருக்க வலிமையை நீங்கள் பெற மாட்டீர்கள் எனவே போதுமான ht விகிதங்களுடன் நீங்கள் கொத்து அலகுகள் மூலம் செங்குத்து விரிசலைப் பெறுவீர்கள் தரமற்ற அல்லது பரிந்துரைக்கப்பட்ட வரம்புகளுக்கு அப்பாற்பட்ட ப்ரிஸம் உயரம் மற்றும் தடிமன் விகிதங்களுடன் நீங்கள் பணிபுரியும் பட்சத்தில் ப்ரிஸம் சுருக்க வலிமையின் அடிப்படையில் குறியீடுகள் பேசும் இந்த திருத்தக் காரணிகளின் வரிசை என்ன என்பதை ஆராய்வதற்காக எனவே இங்குள்ள இந்த வரைபடம் களிமண் செங்கல் அலகுகளுக்கான திருத்தக் காரணியைக் காட்டுகிறது மேலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் கான்க்ரீட் இன்ஸ்டிடியூட் ASCE அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் மற்றும் தி மேசன்ரி சொசைட்டி TMS குறியீடு ஆஸ்திரேலிய குறியீடு மற்றும் கனடியன் குறியீடு ஆகியவற்றின் குறியீடுகளின் ஒப்பீடு உள்ளது எனவே இங்கே இந்த வரைபடத்தில் உண்மையில் களிமண் செங்கல் கொத்து ஆய்வு செய்யும் நீங்கள் h வகுத்தல் t என்ற விகிதம் 1 எனில் திருத்த காரணிகள் 5 என்ற மதிப்பில் ஒன்றிணைவதைக் காண்பீர்கள் எனவே h பை t விகிதம் 5 என பரிந்துரைக்கப்படுகிறது h பை t விகிதத்தில் 5 ஐ நீங்கள் சரிசெய்ய வேண்டியதில்லை அல்லது உங்கள் h பை t விகிதம் குறைவாக இருந்தால் குறியீடுகள் வேறுபடலாம் மற்றும் உற்பத்தி செயல்முறைகளில் உள்ள மாறுபாடு நாட்டிற்கு நாடு கிடைக்கும் பொருட்களின் மாறுபாடு மற்றும் அது வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரும் குறியீடுகளை நீங்கள் பின்பற்ற முடியாது என்பதற்கான காரணம் தெளிவாக உள்ளது எனவே 3 நாடுகளில் உள்ள குறியீடுகளில் உள்ள திருத்தக் காரணிகளில் உள்ள மாறுபாட்டை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் IS குறியீட்டைப் பார்த்தால் IS குறியீடு 2 2 5 3 3 5 4 மற்றும் 5 க்கான மதிப்புகளைக் கொடுக்கிறது ht விகிதங்கள் 2 முதல் 5 வரை இருக்கும் மேலும் ht விகிதங்கள் 2 க்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒரே வரிசையில் இருப்பதைக் காணலாம் ஆனால் இது களிமண்ணுக்கான திருத்தக் காரணிகளின் போக்கைப் பெறும் பொதுவான போக்கு IS 1905 ஆல் பரிந்துரைக்கப்பட்ட செங்கல் கொத்து இந்த தகவல் IS 1905 இன் பின்னிணைப்பு B இல் கிடைக்கிறது எனவே சுருக்க சோதனை மற்றும் திருத்தம் காரணிகளுக்கான பரிந்துரை 1905 இன் இணைப்பு B இல் ஒரு கட்டமைப்பு அமைப்பாக வலுவூட்டப்படாத கொத்துக்கான கொத்து குறியீடாக கிடைக்கிறது ஆனால் நீங்கள் கான்கிரீட் தொகுதி கொத்துகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் கான்க்ரீட் பிளாக் கொத்து வேலைகளில் களிமண் செங்கல் அலகுகளுடன் ஒப்பிடுகையில் தொகுதிகள் கணிசமாக வேறுபட்ட பரிமாணத்தில் வேறுபட்ட அலகுகள் உங்களிடம் ஏற்கனவே உள்ளன நீங்கள் 150 உயரங்களையும் சுமார் 300 தொகுதிகளையும் கொண்டிருக்க வேண்டும் எனவே இவை பொதுவாக அலகு வடிவியலில் மிகவும் வேறுபட்டவை களிமண் செங்கல் அலகுகளுடன் ஒப்பிடுகையில் தொகுதி வடிவியலாகும் எனவே நீங்கள் திருத்தும் காரணிகள் இதைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் திருத்தக் காரணிகள் முற்றிலும் வேறுபட்ட ht விகிதங்களை அடிப்படையாகக் கொண்டவை இங்கே வரம்பு ht விகிதம் 2 அது 5 அல்ல அது பொருள் மற்றும் வடிவியலின் காரணமாகும் எனவே நீங்கள் கான்கிரீட் பிளாக் கொத்துகளைப் பயன்படுத்தினால் மூன்று வெவ்வேறு குறியீடுகள் உங்களுக்கு வெவ்வேறு மதிப்புகளை எவ்வாறு வழங்குகின்றன என்பதை நீங்கள் மீண்டும் பார்க்கலாம் பொதுவாக கிட்டத்தட்ட இரண்டு குறியீடுகள் எந்தத் திருத்தமும் இல்லாத மதிப்பாக ஒன்றின் htஐ ஆரம்ப மதிப்பாகப் பார்ப்பதைக் காணலாம் அதற்கு அப்பால் தேவை அல்லது அதற்கும் குறைவாக நீங்கள் ht க்கு ஒரு திருத்தக் காரணியை வைத்திருக்க வேண்டும் எனவே உங்களிடம் மதிப்பு 2 ஐ விட அதிகமாக இருந்தால் திருத்த காரணி 1 ஐ விட அதிகமாக இருக்கும் ACI அல்லது TMS கொத்து சங்கத்தின் படி மற்றவர்களுக்கு வித்தியாசம் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே குறிப்பிட்ட குறியீடு மற்றும் தொகுதிகளின் குறிப்பிட்ட அச்சுக்கலை பயன்படுத்தப்படும் தொகுதிகளின் வடிவியல் ஆகியவற்றைக் கொண்டு இந்த காரணிகளை நீங்கள் பார்ப்பது முக்கியம் இந்தியக் குறியீடு IS 1905 இந்தியத் தரநிலைகளில் பரிந்துரைக்கப்பட்ட தொகுதி வடிவியலுக்கும் தொகுதிகளின் பொருளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கலவைக்கும் தொடர்புடைய திருத்தக் காரணிகளின் தொகுப்பை மீண்டும் உங்களுக்கு வழங்குகிறது ht இல் 2 இல் உள்ள மதிப்பு 1 இல் தொடங்குவதை நீங்கள் பார்க்கலாம் பின்னர் ht 2 மற்றும் அதற்கு அப்பால் ஒரு விலகல் இருந்தால் கான்கிரீட் பிளாக் கொத்துக்காகப் பயன்படுத்தப்படும் திருத்தக் காரணிக்கு 1 ஐ விட அதிகமான மதிப்புகள் உங்களிடம் உள்ளன எனவே தொகுதி வடிவியல் கொடுக்கப்பட்ட தொகுதி வடிவியல் கொடுக்கப்பட்ட அது 5 இன் ht போன்ற எதையும் செய்ய கடினமாகிறது UTMகள் பொதுவாக இயந்திரத்தில் ht 5 உட்காரும் வகையில் வடிவமைக்கப்படாது மேலும் இந்த மதிப்புகள் கணிசமாக வேறுபடுவதால் களிமண் செங்கல் கொத்து மற்றும் கான்கிரீட் பிளாக் கொத்துக்கான ht 5 இல் நீங்கள் பார்க்கலாம் 0 இந்த இடத்தில் களிமண் செங்கல் கொத்து இந்த வழக்கில் 1 37 அதேசமயம் களிமண் செங்கல் கொத்து 1 ஆகும் எனவே வடிவியல் பொருள் வெற்று இருப்பது இந்த மதிப்புகள் மாறுபடும் அடிப்படையில் என்ன முக்கியம் எனவே நீங்கள் எந்த திருத்தக் காரணிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருப்பீர்கள் கொத்துகளின் சுருக்க வலிமையை எந்த காரணிகள் பாதிக்கின்றன என்பதை ஆராய தொகுதி மட்டத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அனைத்து காரணிகளும் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டுள்ளன ஆனால் நீங்கள் களிமண் செங்கல் கொத்துகளைப் பார்க்கிறீர்களா என்பதைப் பொறுத்து மோர்டார் வகையைப் பொறுத்து நீங்கள் கான்கிரீட் பிளாக் கொத்து பார்க்கிறீர்களோ ஒரு காரணியின் முக்கியத்துவம் அல்லது மற்றொன்றின் முக்கியத்துவம் மாறலாம் எனவே வடிவியலில் அலகு வலிமை மோர்டார் வலிமை எனவே நாம் கூறுகளின் வடிவியல் கூறுகளின் வலிமை அலகு மற்றும் மோர்டார் சிதைவு பண்புகள் மூட்டின் தடிமன் அலகு இன் நீர் உறிஞ்சுதல் பண்புகள் மற்றும் மோர்டார் நீரின் ஈரப்பதம் தக்கவைப்பு ஆகியவற்றைப் பார்க்கிறோம் ஏனெனில் மோர்டார் போதுமான வலிமையைப் பெற வேண்டும் மற்றும் செங்கல் வேலை பிணைப்பின் வகை ஆகும் இந்த கட்டத்தில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அம்சத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் செங்கற்களின் அடுக்கைச் சரிபார்த்து ஒரு நிலையான ப்ரிஸம் சோதனையின் அடிப்படையில் கொத்துகளின் சுருக்க வலிமையை நீங்கள் பெறுவதன் அடிப்படையில் அமுக்க வலிமையைப் பார்க்கிறோம் இருப்பினும் நீங்கள் ஒரு சுவரைக் கட்டும் போது நீங்கள் ஒருபோதும் செங்கற்களின் அடுக்கை கட்ட மாட்டீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் சரி உங்களுக்கு பொதுவாக தடிமனான குறுக்குவெட்டுகள் தேவைப்படும் செங்கற்களின் அடுக்கு அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் நீங்கள் செங்குத்து மூட்டுகளைப் பெறப் போகிறீர்கள் எனவே நீங்கள் பிணைப்பு வடிவங்களைப் பயன்படுத்துகிறீர்கள் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிணைப்பு வடிவத்தைப் பொறுத்து நீங்கள் தலைப்புப் பிணைப்பு ஸ்ட்ரெச்சர் பிணைப்பு ஆங்கிலப் பிணைப்பு அல்லது ஃப்ளெமிஷ் பிணைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் வெவ்வேறு பிணைப்பு வடிவங்களைப் பயன்படுத்தி சிறிய பணப்பையை உருவாக்கினால் கொத்துகளின் சுருக்க வலிமை அடுக்கு சுருக்க வலிமையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் எனவே ஸ்டேக் அமுக்க வலிமை உண்மையில் கூட்டு முறை மற்றும் கொத்து பணப்பையில் தன்னை சுற்றி பிணைக்கப்பட்ட என்று அலகுகளிடம் இருந்து வரும் பக்க விளைவுகள் இருந்து கொத்து தொடர்பு கணக்கில் இல்லை எனவே செங்கல் வேலை பிணைப்புக்கு ஒரு பங்கு உள்ளது ஆனால் நீங்கள் பல வகையான பிணைப்புகளை வைத்திருக்க முடியும் என்பதால் பிணைப்பின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட சுருக்க வலிமை உங்களிடம் இல்லை நீங்கள் செங்கற்களின் அடுக்கின் சுருக்க வலிமை என வரையறுக்கப்பட்டுள்ளீர்கள் சரி சுருக்க வலிமையை பாதிக்கும் சில காரணிகளை ஆராய்வோம் நீங்கள் அலகு வடிவியல் மற்றும் மோர்டார் படுக்கைகள் கொண்ட பகுதியைப் பார்க்கிறீர்கள் எனவே முதன்மையாக நீங்கள் திடமான தொகுதிகள் மற்றும் துளையிடப்பட்ட தொகுதிகள் ஆகியவற்றைப் பார்க்கிறீர்கள் என்றால் அலகு வடிவியலின் பங்கு அல்லது மோர்டார் படுக்கைப் பகுதியின் பங்கு என்னவாக இருக்கும் வலிமையைப் பொருத்தவரை மொத்த பரப்பளவு மற்றும் நிகர பகுதி விளைவு எனவே x அச்சில் நீங்கள் மேலே மில்லிமீட்டரில் கூட்டு தடிமனை பார்க்கிறீர்கள் y அச்சில் இது அலகு வலிமைக்கு ப்ரிஸம் வலிமையின் விகிதமாகும் ப்ரிஸம் வலிமையின் விகிதத்தை அலகு வலிமைக்கு எடுத்துக்கொண்டால் நீங்கள் மோர்டார் இல்லாமல் ஒரு செங்கற்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அலகு வலிமையை அடைய முடியும் என்பதை நாம் முன்பு பேசிக்கொண்டிருந்தோம் நீங்கள் அலகு வலிமையை அடைய முடியும் எனவே அலகு வலிமைக்கு ப்ரிஸம் வலிமையின் விகிதம் 1 ஆக இருந்தால் மூட்டு தடிமன் 0 என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் அதாவது எந்த தடிமனான ஒரு மோர்டார் மூட்டையும் அறிமுகப்படுத்துவது கொத்துகளின் சுருக்க வலிமையைக் குறைக்கும் எனவே மோர்டார் கூட்டு தடிமன் அதிகரிக்கும் போது திடமான தொகுதிகள் மற்றும் துளையிடப்பட்ட தொகுதிகள் ஆகிய இரண்டிற்கும் ப்ரிஸம் வலிமை மற்றும் அலகு வலிமையின் விகிதம் எவ்வாறு குறைகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் 2 வகைகளுக்கு இடையே உள்ள வடிவியலை நீங்கள் திடமான தொகுதிகள் மற்றும் துளையிடப்பட்ட தொகுதிகள் இருந்தால் மூட்டு தடிமன் துளையிடப்பட்ட தொகுதிகளில் அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் உண்மையில் துளையிடப்பட்ட பகுதியில் ஒரு சிறிய பகுதியைப் பார்க்கிறீர்கள் திடமான தொகுதிக்கு எதிராக தகைவுகளை சுமந்து செல்லும் தொகுதி சரி மூட்டுத் தடிமனால் பாதிக்கப்படும் பெரிய பகுதியைக் கொண்ட திடத் தொகுதியில் வடிவியல் முக்கியமானது அதேசமயம் துளையிடப்பட்ட தொகுதிகளில் இது உண்மையில் எதிர்க்கும் ஒரு சிறிய பகுதி மற்றும் துளையிடப்பட்ட தொகுதிகளில் மூட்டு தடிமனின் பங்கு மிகவும் உச்சரிக்கப்படுகிறது எனவே திடமான தொகுதிகள் மற்றும் துளையிடப்பட்ட தொகுதிகள் இடையே இந்த வேறுபாடு முதன்மையாக கிடைக்கக்கூடிய படுக்கைப் பகுதியின் காரணமாகும் கிடைக்கக்கூடிய மோர்டார் படுக்கைகள் கொண்ட பகுதி இது சுருக்கத்தின் கீழ் நடத்தையை மாற்றுகிறது கொத்து அசெம்பிளியின் அமுக்க வலிமையில் மோர்டார் வலிமை வகிக்கும் பங்கை நீங்கள் பார்த்தால் ஒரு முக்கியமான செய்தியாக வெளிவருவது ஒரு குறிப்பிட்ட மோர்டார் அமுக்க வலிமைக்கு அப்பாற்பட்டது நீங்கள் ப்ரிஸம் சுருக்க வலிமையை அதிகரிக்க முடியாது அங்கே ஒரு செறிவு உள்ளது நீங்கள் மோர்டார் வலிமையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை நீங்கள் வலுவான மற்றும் வலுவான அலகு வலுவான மற்றும் வலுவான கொத்து ஆகியவற்றை பெற போகிறீர்கள் அங்கே ஒரு செறிவு உள்ளது எனவே நீங்கள் முதலில் களிமண் செங்கல் கொத்துக்கான x அச்சில் உள்ள மோர்டார் வலிமையையும் y அச்சில் உள்ள ப்ரிஸம் வலிமையையும் பார்க்கிறீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட மோர்டார் வலிமைக்கு அப்பால் இந்த மதிப்புகளின் செறிவு இருப்பதை நீங்கள் காணலாம் சரி நிச்சயமாக இந்த படங்கள் ஒரு குறிப்பிட்ட அலகு வலிமைக்காக கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் அலகு வலிமைக்கும் மோர்டார் வலிமைக்கும் இடையிலான விகிதங்கள் என்ன என்பதை மனதில் வைத்து அதன் போக்கு ஒத்ததாக இருக்கும் x அச்சில் உள்ள மோர்டார் வலிமை மற்றும் y அச்சில் உள்ள அலகு வலிமையுடன் நீங்கள் மீண்டும் கான்கிரீட் பிளாக் கொத்துக்கு வந்தால் நீங்கள் பார்க்கத் தொடங்குவது என்னவென்றால் உண்மையில் மோர்டார் மூட்டு குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருக்கவில்லை அது ஏன் கொத்து அமுக்க வலிமை ப்ரிஸம் வலிமை மோர்டார் பலங்களின் மாறுபாட்டிற்கு கிட்டத்தட்ட உணர்வற்றது நீங்கள் களிமண் செங்கல் கொத்து மற்றும் மோர்டார் ஆகியவற்றைப் பார்த்தால் பாய்சன் விகிதத்தின் Poisson's ratio வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்ட அலகு மற்றும் மோர்டார் ஆகியவை கணிசமாக வேறுபட்ட பொருட்களாகும் அதே சமயம் கான்கிரீட் பிளாக் கொத்துகளில் மோர்டார் சிமென்ட் மோர்டார் மற்றும் கான்கிரீட் தொகுதி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கலவைகளால் செய்யப்பட்டிருக்கலாம் மோர்டரை விட சற்று அதிக அளவில் இருக்கும் எனவே நீங்கள் கான்கிரீட் தொகுதி கொத்தை கிட்டத்தட்ட ஒரு சீரான பொருளாக பார்க்கிறீர்கள் களிமண் அலகு கொண்ட களிமண் செங்கல் கொத்துக்கு எதிராக கான்கிரீட் தொகுதி கொத்து உள்ள தொகுதி நடத்தையில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு இல்லை மோர்டார் உடன் ஒப்பிடுகையில் மிகவும் வேறுபட்ட சுருக்கத்தன்மை மிகவும் வேறுபட்ட சிதைவு உள்ளது அதனால்தான் கான்கிரீட் பிளாக் கொத்துகளில் மோர்டார் வலிமைக்கு ஒரு உணர்வின்மை உள்ளது அதேசமயம் களிமண் செங்கல் கொத்துகளில் இது மிகவும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குப் பிறகு நிறைவுறுகிறது

யூனிட் பலம் எப்படி என்றால் நீங்கள் மீண்டும் களிமண் செங்கல் அலகு மேல் x அச்சில் அமுக்க வலிமையைப் பார்க்கிறீர்கள் மற்றும் y அச்சில் உள்ள ப்ரிஸம் அழுத்த வலிமையை நீங்கள் பார்க்கிறீர்கள் கொத்துகளின் சுருக்க வலிமை மீண்டும் குறிப்பிடத்தக்க அல்லது செங்குத்தான அதிகரிப்பு மற்றும் குறிப்பிட்ட நிலைக்கு அப்பால் செறிவூட்டல் ஆகியவை உள்ளன மேலே நீங்கள் பார்க்கும் அந்த உயர் மதிப்புகள் ஏனெனில் நீங்கள் பொருட்களை சுடும் சூளைகளுக்கு லைனிங்காக குறிப்பாக பயனற்ற நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படும் நல்ல தரமான செங்கற்களைப் பெறலாம் எனவே நம் நாட்டில் கூட இதுபோன்ற சூழ்நிலைகளில் உயர் அழுத்த வலிமை பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பார்த்தால் ஒளிவிலகல் செங்கற்களைப் பார்க்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் இந்தோ கங்கை சமவெளியில் இருந்து வரும் செங்கற்களைப் பார்க்க வேண்டும் என்றால் களிமண் அத்தகைய தரம் வாய்ந்தது 30 முதல் 40 MPa வரையிலான அழுத்த வலிமை கொண்ட செங்கற்களை நீங்கள் எளிதாகப் பெறுவீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக தென்னிந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் களிமண்ணின் மாறுபாடு காரணமாக மாறுபாடு உள்ளது 10 MPa அல்லது 12 MPa க்கும் அதிகமான செங்கல் அலகுகளைப் பெறுவது கடினம் எனவே அந்த வகையான மாறுபாடு உங்களுக்கு இருக்கும் ஆனால் அலகு வலிமை கொத்து சுருக்க வலிமையில் முக்கிய பங்கு வகிக்கிறது மீண்டும் பிளாக்குடன் நீங்கள் இதேபோன்ற போக்கை இங்கே காண்கிறீர்கள் அது மிகவும் சீரானது ஏனெனில் இது தயாரிக்கப்பட்டது அதாவது இது ஒரு தொழிற்சாலை சூழ்நிலையில் அதிக தரக் கட்டுப்பாட்டு சிமென்ட் மற்றும் மொத்தத்துடன் தயாரிக்கப்படும் ஒரு பொருள் அதேசமயம் களிமண் செங்கல் கொத்து இது சற்று நேரியல் அல்லாத ப்ரிஸம் யூனிட் அமுக்க வலிமை மற்றும் ப்ரிஸம் அமுக்க வலிமை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள போக்கு ஆகும் மூட்டு தடிமன் நீங்கள் பார்க்கக்கூடிய கொத்து சுருக்க வலிமையானது மெல்லியதாக இருக்கும் என்பது மிகவும் தெளிவாக உள்ளது நீங்கள் இங்கே போக்கைக் காணலாம் நீங்கள் கேட்கக்கூடியது சிறந்தது y அச்சில் செங்கல் உயரத்தின் மோர்டார் கூட்டு தடிமன் விகிதத்திற்கு சுருக்க வலிமையின் சதவீத மாற்றத்தை நீங்கள் காண்கிறீர்கள் அது இயல்பாக்கப்படுகிறது மற்றும் மூட்டு தடிமன் உயரம் 6 ற்கு இயல்பாக்கப்பட்டது எனவே செங்கல் உயரத்திற்கும் மோர்டார் மூட்டு தடிமனுக்கும் விகிதம் அதிகரிப்பதை நீங்கள் காணலாம் அதாவது நீங்கள் x அச்சில் செல்லும்போது மெல்லிய மற்றும் மெல்லிய மூட்டுகளை பெறுகிறீர்கள் மெல்லிய மூட்டுகள் என்பது கொத்துகளின் சுருக்க வலிமையை மேம்படுத்துவதாகும் விகிதம் வீழ்ச்சியடைந்தால் நீங்கள் தடிமனான மூட்டுகளைப் பெறுகிறீர்கள் பின்னர் சுருக்க வலிமை உண்மையில் கீழே செல்வதைக் காண்கிறீர்கள் இது எதிர்மறை வரம்பிற்கு செல்கிறது இது கூட்டு தடிமன் வகிக்கும் பங்கு ஆகும் நீங்கள் பிளாக் கொத்து கான்கிரீட் தொகுதிகள் கூழ் ஆக்கப்பட்ட மற்றும் கூழ் ஆக்கப்படாத வைளைப் பார்க்கிறீர்கள் என்றால் அதன் பங்கு மீண்டும் களிமண் செங்கல் கொத்து உரிமையைப் போல குறிப்பிடத்தக்கதாக இல்லை இப்போது நீங்கள் சிக்கலான வகையைப் பாராட்டுவீர்கள் கான்கிரீட் பிளாக் கொத்து ஹாலோ பிளாக் கொத்து ஆகியவற்றில் வலுவூட்டல் ஐ வைக்க உங்களுக்கு இடம் உள்ளது மற்றும் கொத்துகளின் சுருக்க வலிமை மூட்டு தடிமனால் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் திடமான களிமண் செங்கல் கொத்துகளில் மூட்டு தடிமனால் சுருக்க வலிமை பாதிக்கப்படும் போது மூட்டு தடிமனை மாற்றாமல் அல்லது அதிகரிக்காமல் வலுவூட்டலை எவ்வாறு வைப்பது என்பது பற்றிய சிக்கல் உள்ளது எனவே மூட்டு தடிமன் மற்றும் அலகின் சுருக்க வலிமை ஆகியவற்றுக்கு இடையேயான இந்த போக்கால் இது எளிதில் நிரூபிக்கப்படுகிறது இங்கே x அச்சில் உள்ளது அது செங்கல் அலகின் உயரம் ஆகும் மாணவர் சரி செங்கல் அலகின் உயரம் கூட்டு தடிமன் மூலம் வகுக்கப்படுகிறது எனவே நீங்கள் மூட்டு தடிமனை அதிகரித்துக் கொண்டே இருந்தால் உயரம் மற்றும் மூட்டு தடிமன் 0 க்கு அருகில் வருகிறது அதேசமயம் மெல்லிய மூட்டு அதிக விகிதத்தைப் பெறுகிறது உகந்த தடிமன் அளவைப் பொறுத்தவரை பொதுவாக மோர்டார் மூட்டு 10 மில்லிமீட்டர்கள் க்கு மேல் இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் செங்கல் அலகின் மீது நீங்கள் வைத்திருக்கும் பொறுத்துக் கொள்கிறது என்ற வகையைச் சார்ந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நாட்டுச் செங்கற்களைப் பயன்படுத்தும் போது செங்கல் அலகு அலையில்லாமல் இருந்தால் மேசன் ஒரு தடிமனான மூட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் முழு சுவருக்கும் நிலைத்தன்மையைக் கொடுக்கும் ஏனென்றால் அவர் மெல்லிய மூட்டுகளைப் பயன்படுத்தப் போகிறார் என்றால் சுவரைத் தயாரிக்கும் போது நீங்கள் வெற்று சிதைவைக் கொண்டிருப்பீர்கள் அதனால்தான் மேசன் ஒரு தடிமனான மூட்டைப் போடுகிறார் ஆனால் அதன் விளைவு கொத்துகளின் வலிமையில் குறிப்பிடத்தக்கது அதனால்தான் அலகு மீது பரிமாணக் கட்டுப்பாடு தேவைப்படுகிறது இறுதியாக கூழ் வலிமையை ஆய்வு செய்தல் எனவே நீங்கள் குழிவான அரைக்கப்பட்ட கொத்துகளைப் பார்த்தால் நீங்கள் வெற்றிடத்தை மீண்டும் கூழ்மையாக்கினால் இந்த விஷயத்தில் நாம் வலுவூட்டுவதைப் பார்க்க மாட்டோம் அது கூழ் உடன் கூடிய வெற்றுத் தொகுதி மட்டுமே நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் கூழ்மத்தின் விளைவு அது இருக்கிறது அது பலவீனமானது சரி நீங்கள் பிளாக்கின் வலிமையைப் பயன்படுத்தினால் க்ரூட்டின் வலிமையுடன் அதை சூப்பர்போஸ் செய்தால் நீங்கள் சரியாகப் பெறுவது இந்தக் கோடுதான் உண்மையில் நீங்கள் பிளாக் வடிவியலைக் கொண்டுள்ள அதிக எதிர்ப்புத் திறன் கொண்ட குறுக்குவெட்டைப் பெறுகிறீர்கள் தொகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட வலிமை உள்ளது கூழ் ஒரு குறிப்பிட்ட அழுத்த வலிமையைக் கொண்டுள்ளது நீங்கள் இவற்றை ஒன்றாக இணைத்தால் சூப்பர்போசிஷன் வேலை செய்யாது சரி நீங்கள் கூழ் புரை அடைப்பான் வலிமையை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் கொத்து வலிமையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதனால்தான் கூழ் புரை அடைப்பான் வலிமையை பிளாக் வலிமை பண்புகளுக்கு அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது கொத்துவேலையின் சுருக்கத்தில் நீங்கள் விரும்பத்தக்க செயல்திறனைப் பெற முடியும் மாணவர் வடிவமைப்பு நேரம் 4523 ஐ பார்க்கவும் ஆம் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் கூழ் புரை அடைப்பான் வலிமையைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் பகுதியளவு அரைக்கப்பட்ட கொத்து கட்டுமானத்தின் வெற்றுத் தொகுதியின் வடிவமைப்பைப் பார்க்கும்போது குறுக்குவெட்டில் எத்தனை வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் கணக்கிட வேண்டும் எத்தனை நிரப்பப்படாமல் உள்ளன என்பதைக் கணக்கிட வேண்டும் சுவரின் அச்சு சுமை தாங்கும் திறனைப் பொருத்தவரை நிகரப் பகுதி முக்கியமானது நான் இங்கே நிறுத்திவிட்டு இந்த தொகுதியில் இறுதி விரிவுரையில் கொத்து ஒருங்கிணைப்பின் மீதமுள்ள பண்புகளை ஆராய்வோம்